இந்த வகுப்பில் குறைத்தல் சிக்கல்களுக்கான சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைப் பார்க்கிறோம் குறைக்கும் சிக்கல்களைத் தீர்க்க வரைகலை மற்றும் இயற்கணித முறையிலும் நாம் பயன்படுத்திய அதே உதாரணத்தை நாம் கருதுகிறோம் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 4 5 எக்ஸ் 1 2 எக்ஸ் 2 ≥10 எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 0 க்கு உட்பட்டு 7 எக்ஸ் 1 5 எக்ஸ் 2 ஐக் குறைக்கவும் எக்ஸ் 3 ≥ 0 உடன் எக்ஸ் 3 ஒரு எதிர்மறை மந்தநிலையை இங்கு சேர்க்கிறோம் ஏனென்றால் இது கட்டுப்பாட்டை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதால் எக்ஸ் 4 உடன் எக்ஸ் எக்ஸ் 4 ஐ சேர்க்கிறோம் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பெறுகிறோம் அதிகபட்சமயமாக்கல் சிக்கலை நாம் தீர்க்கும்போது ஸ்லாக் மாறிகள் ஆரம்ப அடிப்படை மாறிகளாகத் தொடங்கினோம் ஏனென்றால் எங்களால் ஒரு தீர்வைப் பெற முடிந்தது இப்போது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 உடன் தொடங்குவதற்கான அடிப்படை மாறிகள் என்று தொடங்க முயற்சிக்கிறோம் முதல் கட்டுப்பாடு அல்லது முதல் சமன்பாட்டை எடுத்து எக்ஸ் 3 அடிப்படையில் எழுதினால் எக்ஸ் 1 எக்ஸ் 2 அடிப்படை அல்லாதவை மற்றும் அவை 0 இல் இருந்தால் எக்ஸ் 3 எதிர்மறை மதிப்பை எடுக்கும் என்பதை நாம் உணர்கிறோம் எக்ஸ் 3 இப்போது எதிர்மறை மதிப்பை எடுக்கும் என்பதை நாம் உணர்கிறோம் எனவே எக்ஸ் 3 4 ஆகிறது எனவே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 உடன் தீர்வைத் தொடங்க முடியாது அதைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் நாம் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 உடன் தொடங்கினால் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஐ விட்டுவிட்டால் எக்ஸ் 3 4 எக்ஸ் 4 10 என்ற தீர்வைக் கொண்டிருப்போம் இதன் மூலம் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைத் தொடங்க முடியாது சிம்ப்ளக்ஸ் அட்டவணை ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வோடு தொடங்க வேண்டும் இது நமக்கு ஒரு அணுக முடியாத சூழ்நிலையைத் தரும் எனவே இப்போது நாம் செய்வது என்னவென்றால் ஒரு நேர்மறையான மந்தமான மாறி 1 குணகத்துடன் ஒரு மந்தமான மாறி இருந்தால் அதனுடன் தொடங்கலாம் ஆனால் கட்டுப்பாட்டை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ நேர்மறையான குணகம் மற்றும் எதிர்மறை அல்லாத மந்தமான மாறியைச் சேர்க்க நமக்கு வாய்ப்பில்லை எனவே அந்த வாய்ப்பு இல்லை எனவே சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைத் தொடங்குவதற்காக மட்டுமே நாம் இரண்டு மாறிகள் சேர்க்கிறோம் இப்போது சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைத் தொடங்குவதற்காக மட்டுமே இந்த இரண்டு மாறிகளையும் சேர்க்கிறோம் இந்த இரண்டு சமன்பாடுகளிலும் ஒரு a 1 மற்றும் a a2 ஐ வைக்கிறோம் இப்போது இந்த மாறிகள் செயற்கை மாறிகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவை சிக்கலுக்கு சொந்தமானவை அல்ல ஒரு வகையில் மந்தமான மாறிகள் சிக்கலுக்கு சொந்தமானவை ஏனெனில் சிக்கலில் இந்த சமத்துவமின்மை இருந்தால் இந்த சமத்துவமின்மையை நான் இங்கே ஒரு சமன்பாடாக எழுதுகிறேன் என்றால் தானாகவே மந்தமான மாறி வரும் எனவே இது பிரச்சினையின் ஒரு பகுதியாகும் இப்போது இந்த செயற்கை மாறிகள் சிக்கலின் ஒரு பகுதியாக இல்லை அவை சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைத் தொடங்குவதற்கான நோக்கத்திற்காக மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன எனவே நாம் இரண்டு செயற்கை மாறிகள் a1 மற்றும் a2 ஐ அறிமுகப்படுத்தினோம் இப்போது இந்த செயற்கை மாறிகள் மூலம் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையை தொடங்கலாம் இப்போது மந்தமான மாறிகள் புறநிலை செயல்பாட்டிற்கு பங்களிக்காது என்பதை நாம் அறிவோம் இப்போது புறநிலை செயல்பாட்டில் செயற்கை மாறியின் பங்களிப்பு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது அதைப் புரிந்து கொள்ள செயற்கை மாறி இல்லாமல் மீண்டும் சிக்கலுக்குச் செல்வோம் எனவே இந்த சிக்கலை செயற்கை மாறி இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு இங்கே ஒரு சிக்கல் உள்ளது இது கொடுக்கப்பட்ட பிரச்சினை இது a1 a2 இல்லை இப்போது நான் இந்த சிக்கலுக்கு a1 a2 ஐ சேர்ப்பேன் மேலும் a1 மற்றும் a2 ஆகியவற்றைக் கொண்ட இந்த புதிய சிக்கலை தீர்க்கப் போகிறேன் பழைய பிரச்சினைக்கு நான் தீர்வு காண வேண்டும் மற்றும் பழைய பிரச்சினைக்கு a1 a2 இல்லை என்றால் வெளிப்படையாக இந்த சிக்கலுக்கான தீர்வுக்கு a1 a2 இருக்கக்கூடாது ஆனால் நான் a1 a2 ஐ அறிமுகப்படுத்துவேன் எனவே இந்த சிக்கலை நான் தீர்க்கும்போது தீர்வு இருந்தால் a1 a2 இல்லை என்பதை உறுதிப்படுத்துவது எனது பொறுப்பு அதை நான் எப்படி செய்வது நான் என்ன செய்கிறேன் நான் ஒரு பெரிய புறநிலை செயல்பாடு குணகத்தை a1 மற்றும் a2 க்கு தருகிறேன் இந்த பெரிய M பெரியது இந்த பெரிய M போன்றது நான் 7 5 0 மற்றும் 0 போன்ற பெரிய மதிப்புகளைப் பார்த்தால் பெரிய M பெரியது பெரிய M 100 பெரிய M 1000 பெரிய M 10000 இது மிகப் பெரிய மதிப்பு எனவே பெரிய M பயன்படுத்தப்படுகிறது பெரிய M என்பது ஒரு மிகப் பெரிய நேர்மறை மதிப்பைக் குறிக்க ஒரு குறியீடாகப் பயன்படுத்தப்படுகிறது அது முடிவிலி மிகப் பெரிய மதிப்பு எனவே நான் a 1 மற்றும் a2 க்கு மிகப் பெரிய குணகத்தை வைத்து நான் குறைக்கிறேன் என்றால் a1 மற்றும் a2 ஆகியவை தீர்வில் வராது எப்போதுமே இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு இருந்தால் அதன் புறநிலை செயல்பாட்டு மதிப்பு a1 மற்றும் a2 ஐ உள்ளடக்கிய ஒரு தீர்வோடு ஒப்பிடுகையில் சிறியதாக இருக்கும் எனவே a1 மற்றும் a2 தீர்வுக்கு வராமல் இருக்க வாய்ப்புள்ளது எனவே சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைத் தொடங்குவதற்காக நான் a1 மற்றும் a2 ஐ அறிமுகப்படுத்தியுள்ளேன் அதே நேரத்தில் புறநிலை செயல்பாட்டிற்கு மிகப் பெரிய நேர்மறையான மதிப்பைக் கொடுக்கிறேன் எனவே கரைசலில் a1 மற்றும் a2 வரவில்லை எனவே அசல் சிக்கலுக்கு ஒரு தீர்வு இருந்தால் அதே தீர்வு வரும் மற்றும் a1 மற்றும் a2 சம்பந்தப்பட்ட தீர்வுகள் வராது ஏனென்றால் அவை அதிக புறநிலை செயல்பாட்டு மதிப்புகளைக் கொண்டிருக்கும் மேலும் நான் குறைக்க முயற்சிக்கிறேன் எனவே இதன் மூலம் நாம் சென்று சிம்ப்ளக்ஸ் அட்டவணையை அமைப்போம் எனவே நாம் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையை அமைக்கிறோம் இந்த சிக்கலை a1 மற்றும் a2 உடன் பார்த்து அட்டவணையை அமைப்போம் முந்தைய எடுத்துக்காட்டில் அதிகபட்ச சிக்கலுக்காக நாம் அதைத் தீர்த்துள்ளோம் இப்போது நமக்கு குறைத்தல் சிக்கல் உள்ளது எனவே புறநிலை செயல்பாட்டை ஒரு கழித்தல் 1 உடன் பெருக்குவதன் மூலம் ஒரு குறைத்தல் சிக்கலை அதிகபட்ச சிக்கலாக எழுதுவது எளிது எனவே இப்போது மாறிகள் இங்கே X1 X2 X3 X4 a1 a2 என்று கூறி அமைப்பேன் ஆறு மாறிகள் உள்ளன ஆறு மாறிகள் இங்கே இருப்பதை நீங்கள் காணலாம் புறநிலை செயல்பாடு குணகங்கள் எதிர்மறை அடையாளத்துடன் எழுதப்படுகின்றன ஏனெனில் அவை அதிகபட்ச சிக்கலுக்காக எழுதப்பட்டுள்ளன எனவே இந்த 7 7 5 ஆக மாறுகிறது இப்போது இதை நான் எழுதிய விதம் எனது அடையாள அணி என்பதை நான் உணர்கிறேன் a1 மற்றும் a2 உடன் வருகிறது ஏனென்றால் அவை ஒரு ஆரம்ப தீர்வுக்கான சிக்கலில் செருகப்பட்டுள்ளன எனவே அவர்களுக்கு அங்கே ஒரு அடையாள அணி இருக்கும் ஆகையால் எனது முதல் அடிப்படை மாறிகளாக அட்டவணையை a1 மற்றும் a2 உடன் தொடங்குவேன் புறநிலை செயல்பாடு குணகங்கள் M மற்றும் M ஆகும் அவை இந்த இரண்டு நிலைகளிலிருந்து எடுக்கப்படுகின்றன இப்போது நான் Cj Zj ஐக் காண்கிறேன் இப்போது Z1 என்றால் என்ன -M x 1 இது 6M எனவே C1 Z1 7 இது 6M 7 ஆகும் இப்போது நான் இந்த M க்கு வெளிப்படையான மதிப்பைக் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் அதைச் செய்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன நான் M க்கு வெளிப்படையான மதிப்பைக் கொடுக்க முடியும் ஏனென்றால் மற்ற குணகங்கள் 7 மற்றும் 5 போன்ற சிறியவை நான் M கொடுத்திருக்க முடியும் 100 ஆனால் வேறு சில சிக்கல்கள் இருந்தால் இந்த குணகங்கள் பெரியதாக இருந்தால் இப்போது M அதை விட பெரியதாக இருக்க வேண்டும் ஆகையால் நான் வெறுமனே M ஐ ஒரு எண்ணாகப் பயன்படுத்துகிறேன் இது பெரிய நேர்மறை மற்றும் முடிவிலிக்கு முனைகிறது எனவே நான் இதை 6M 7 இல் எழுதுகிறேன் M 100 ஆக இருந்தால் இது 593 ஆக மாறும் ஆனால் நான் ஒரு வெளிப்படையான எண்ணை எழுதவில்லை ஒரு பெரிய எண்ணைக் குறிக்கும் குறியீடாக நான் இன்னும் பெரிய M ஐ எழுதுகிறேன் இப்போது C2 Z2 என்பது -M x 1 3M ஆகும் எனவே 5 3M 5 M எனவே M M M என்பது M M 0 மற்றும் இதேபோல் இது 0 அடிப்படை மாறிகள் எப்போதும் Cj Zj க்கு 0 மதிப்பைக் கொண்டிருக்கும் அடிப்படை மாறிகள் எப்போதும் Cj Zj க்கு 0 மதிப்பைக் கொண்டிருக்கும் இப்போது புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு இது 14M ஆகும் ஆனால் நீங்கள் இதை எழுதாதது வழக்கம் நீங்கள் இந்த செயற்கை மாறிகள் கரைசலில் இருக்கும்போது இங்கே ஒரு கோடு போடுகிறீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அவற்றை விரும்பவில்லை எனவே அவர்கள் அங்கு இருக்கும் போது நாம் புறநிலை செயல்பாட்டு மதிப்பை எழுதவில்லை அதை வெறுமனே கோடு என்று வைத்திருக்கிறோம் எனவே இது முதல் ஒரு பகுதியை நிறைவு செய்கிறது இது இப்போது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இது தீர்வுக்கு வரக்கூடிய மற்றொரு மாறி இருக்கிறதா என்று எனவே இப்போது Cj Zj மதிப்புகளைப் பார்க்கிறோம் எனவே அந்த மாறியைக் காண்கிறோம் இது மிகப்பெரிய நேர்மறை Cj Zj ஐக் கொண்டுள்ளது இப்போது இது ஒரு எதிர்மறை மதிப்பு இது ஒரு எதிர்மறை மதிப்பு இவை இரண்டும் நேர்மறை மதிப்புகள் M பெரியது போல இரண்டும் நேர்மறை மதிப்புகள் M முடிவிலி என்றால் இரண்டும் முடிவிலி ஆனால் M பெரியது மற்றும் முடிவிலி இல்லை என்றால் 6 M 3 M ஐ விட பெரியதாகவும் 6 M 7 3 5 ஐ விட பெரியதாகவும் இருக்கும் ஏனெனில் M போதுமானதாக உள்ளது எனவே மிகவும் நேர்மறையான Cj Zj எக்ஸ் 1 க்கு நிகழ்கிறது மற்றும் மாறி X1 தீர்வுக்கு வரும் இப்போது எக்ஸ் 1 தீர்வுக்கு வரும் அது ஏ 1 அல்லது ஏ 2 ஐ மாற்ற வேண்டும் அதைச் செய்ய 41 மற்றும் 105 விகிதங்களைக் காண்கிறோம் எனவே 41 என்பது 4 105 என்பது 2 மற்றும் வரையறுக்கும் மதிப்பு இந்த இரண்டு விகிதங்களில் குறைந்தபட்சம் எனவே இந்த மாறி a2 தீர்வை விட்டு வெளியேறும் மற்றும் மாறி X1 மாறி a2 ஐ தீர்வுக்கு மாற்றும் இப்போது நான் முதல் அட்டவணையைக் காட்டியுள்ளேன் அங்கு மாறி X1 மாறி a2 ஐ மாற்றுகிறது இப்போது அடுத்த மறு செய்கை செய்ய வேண்டும் எனவே மாறி X1 மாறி a2 ஐ மாற்றியுள்ளது எனவே நாம் 2 ஐ எழுதுகிறோம் எக்ஸ் 1 ஆனது ஏ 2 ஐ மாற்றியுள்ளது மற்றும் ஏ 1 தொடர்ந்து உள்ளது எனவே எக்ஸ் 1 மற்றும் ஏ 1 எங்கள் அடிப்படை மாறிகள் நம்மிடம் உள்ள முதல் வரிசையிலிருந்து புறநிலை செயல்பாடு குணகங்கள் M மற்றும் 7 ஆகும் இப்போது இந்த உறுப்பு நுழைவு மாறியின் குறுக்குவெட்டு மற்றும் வெளியேறும் மாறி இது வேறு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது இது உங்கள் மைய உறுப்பு மற்றும் இந்த வரிசை உங்கள் மைய வரிசையாகும் எனவே நாம் முன்பு செய்ததைப் போல பிவோட் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பிவோட் உறுப்பு மூலம் பிரிக்கவும் எனவே 55 என்பது 1 இது இரண்டாவது வரிசை பிவோட் வரிசை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நான் இரண்டாவது வரிசையை முதலில் எழுதுகிறேன் எனவே 55 என்பது 1 25 என்பது 25 05 என்பது 0 15 என்பது 15 05 என்பது 0 15 15 மற்றும் வலது புறம் 105 இது 2 இப்போது இந்த 2 இந்த 2 க்கு சமம் இது 105 ஆகவும் பெறப்பட்டது இப்போது நாம் முதல் வரிசையான a1 வரிசையை எழுத வேண்டும் இப்போது இந்த எக்ஸ் 1 ஒரு அடிப்படை மாறியாக மாறியுள்ளது எனவே இது ஏற்கனவே 011 ஐ வைத்திருக்க வேண்டும் எனக்கு இங்கே 0 தேவை நானும் இங்கே 1 ஐ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நானும் இங்கே 1 ஐ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் a1 தொடர்ந்து உள்ளது நான் இங்கே 1 ஐ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் a1 ஒரு அடிப்படை மாறியாக தொடர்கிறது எனவே இந்த நிலையில் எனக்கு 0 தேவை எனவே நான் முந்தையதைப் பார்க்கிறேன் இது 1 ஆகும் எனவே 1 1 எனக்கு 0 ஐக் கொடுக்கும் எனவே இந்த எண் கழித்தல் இந்த எண் எனக்கு இந்த நிலையில் இருக்க வேண்டிய மதிப்பைக் கொடுக்கும் எனவே 1 1 என்பது 0 1 25 35 1 0 என்பது 1 0 15 15 1 0 என்பது 1 0 15 என்பது 15 மற்றும் 4 2 என்பது 2 எனவே இதை இப்போது முடித்துவிட்டோம் மேலும் நாம் Cj Zj மதிப்புகளை எழுத வேண்டும்

எனவே நாம் Cj Zj ஐ எழுதுகிறோம் எனவே 7 x 1 என்பது 7 ஆகும் எனவே 7 எனவே 7 0 அடிப்படை மாறி எப்போதும் ஒரு மதிப்பைப் பெறும் இரண்டாவதாக நாம் கவனமாக எழுத வேண்டும் M x 35 3M 5 145 எனவே 5 3 M 5 145 இது எளிமைப்படுத்தும்போது நமக்கு 3 M 115 M எக்ஸ் 1 7 எக்ஸ் 0 நமக்கு M கொடுக்கும் எனவே 0 M என்பது M M x 15 7 x 15 என்பது M 5 75 எனவே இது ஒரு அடையாளத்துடன் M 7M 5 ஆக மாறும் எனவே நான் ஒன்று வேண்டும் இங்கே ஒரு கழித்தல் அடையாளம் இருக்கும் எனவே அது மாறும் இல்லை அதை அழிக்க எனக்கு மைனஸ் அடையாளம் இல்லை எனவே எனக்கு M 5 மற்றும் 0 M 5 பிளஸ் M 5 ஆகும் இது இங்கே வந்து இங்கே எனக்கு 75 உள்ளது எனவே 0 7 5 75 எனவே M 7 5 சரியானது ஐந்தாவது ஒன்று M x 1 என்பது M 0 ஆகையால் நான் அங்கு 0 ஐ வைத்திருப்பேன் எனக்கு இங்கே 0 இருக்கும் ஏனென்றால் இது ஒரு அடிப்படை மாறி கடைசியாக M 5 75 எனவே எம் M 5 75 6 M 75 ஆக மாறும் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு மீண்டும் கோடு என எழுதப்பட்டுள்ளது ஏனெனில் கரைசலில் இன்னும் ஒரு செயற்கை மாறி உள்ளது எனவே இது கோடு ஆகிறது இப்போது மீண்டும் நாம் இங்கே நிறுத்த வேண்டுமா உகந்த தீர்வு எட்டப்பட்டதா அல்லது மேலும் தொடர வேண்டுமா என்பதை சரிபார்க்க விரும்புகிறோம் எனவே மிகவும் நேர்மறை Cj Zj நுழையும் எனவே இது எதிர்மறையானது இது எதிர்மறையானது 3M 115 M 75 3M M ஐ விட பெரியது எனவே மாறி X2 தீர்வுக்கு வர முயற்சிக்கும் இப்போது மாறி X2 தீர்வுக்கு வர முயற்சிக்கும்போது அது a1 அல்லது X1 ஐ மாற்ற வேண்டும் அதைச் செய்வதற்கு 2 35 2 x 53 இது 103 2 25 2 x 52 இது 10 2 இது 5 சிறிய மதிப்பு 103 எனவே அது வரையறுக்கும் மதிப்பு எனவே மாறி எக்ஸ் 2 வரும் மற்றும் மாறி a 1 வெளியே செல்லும் இப்போது நான் காட்டிய இரண்டு அட்டவணைகள் முழுவதையும் காட்டியுள்ளேன் மாறி எக்ஸ் 2 தீர்வுக்கு வரும் மற்றும் மாறி a1 தீர்வுக்கு வெளியே செல்லும் எனவே வேறு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த எண் பிவோட் உறுப்பு ஆகும் எனவே இப்போது புதிய அடிப்படை மாறிகள் எழுதுகிறோம் இது எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 1 ஆக நிகழ்ந்தது எக்ஸ் 2 வந்து a1 ஐ மாற்றியுள்ளது எனவே நாம் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 1 ஐ எழுதுகிறோம் புறநிலை செயல்பாட்டு மதிப்புகள் அட்டவணையின் இந்த பகுதியிலிருந்து 5 மற்றும் 7 ஆகும் இப்போது இந்த வரிசையை முதலில் எழுத வேண்டும் பிவோட் வரிசையாக இருக்க வேண்டும் மாற்றப்பட வேண்டும் எனவே பிவோட் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பிவோட் உறுப்பு மூலம் வகுக்கவும் எனவே ஒவ்வொரு வரிசையையும் 35 ஆல் வகுப்பதன் மூலம் முதல் வரிசை எழுதப்படுகிறது எனவே 0 35 0 35 35 1 1 35 53 15 3 5 13 1 35 53 மற்றும் 15 35 13 2 35 103 எனவே முதல் வரிசை எழுதப்பட்டுள்ளது இப்போது இரண்டாவது வரிசையை எழுத வேண்டும் இப்போது அதைச் செய்ய இந்த மாறி எக்ஸ் 2 இங்கே வருகிறது எனவே இது இங்கே 0 ஐ கொண்டிருக்க வேண்டும் அதற்கு ஒன்று 0 இருக்க வேண்டும் எக்ஸ் 1 க்கு 0 1 இருக்க வேண்டும் எக்ஸ் 2 என்பது இப்போது வந்த 1 ஆகும் எனவே நான் இங்கே 0 பெற வேண்டும் எனவே இங்கே 0 ஐப் பெற நான் அதனுடன் தொடர்புடைய நிலையைப் பார்க்கிறேன் இது 25 எனவே இந்த 25 முறை 1 என்பது 0 எனவே 25 25 மடங்கு 1 என்பது 0 எனவே நாம் 1 25 முறை 1 25 முறை 0 1 25 25 முறை 1 என்பது 0 0 25 x 53 என்பது 23 15 2 5 x 13 என்பது 15 215 எனவே 15 என்பது 315 215 என்பது 515 இது 13 0 25 x 5 3 என்பது 23 மற்றும் 15 25 x 13 என்பது 15 215 இது 13 2 25 x 10 3 2 43 எனவே 2 43 23 இது இங்கே காட்டப்பட்டுள்ளது இப்போது இந்த தீர்வு உகந்ததா அல்லது நாம் இங்கே உகந்ததை அடைந்துவிட்டோமா என்பதை சரிபார்க்க வேண்டும் அல்லது நாம் மேலும் செல்ல வேண்டுமா அதைச் செய்ய நாம் Cj Zj மதிப்புகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் Cj Zj செய்கிறோம் எனவே 7 7 0 Z2 என்பது 5 0 என்பது 5 C2 Z2 5 இது 0 எனவே அடிப்படை மாறிகள் 0 மதிப்பைக் கொண்டிருக்கும் இங்கே இது 253 143 இது 113 0 113 என்பது 113 இங்கே அது 53 73 இது 23 எனவே 0 23 23 இப்போது இங்கே அது 253 143 இது 113 எனவே -M 113 எனவே இது M 113 இது 3M 3 113 கடைசியாக ஒன்று 53 73 என்பது 23 எனவே அது M 23 M 23 ஆக மாறுகிறது எனவே இது 3 M 23 ஆக மாறும் இப்போது நாம் கணக்கிடும் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு x 103 503 143 643 இப்போது ஏதாவது நேர்மறையான Cj Zj உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இப்போது எங்களிடம் 0 0 எதிர்மறை எதிர்மறை 3 M 113 ஒரு எதிர்மறை அளவு 3 M 23 ஒரு எதிர்மறை அளவு எனவே அவை அனைத்தும் எதிர்மறையானவை எந்த மாறுபாடும் நுழையவில்லை எனவே வழிமுறை நிறுத்தப்படும் ஒரு தீர்வை நமக்கு வழங்குவதன் மூலம் எக்ஸ் 1 23 எக்ஸ் 2 103 புறநிலை செயல்பாடு 643 க்கு சமம் ஆனால் 1 உடன் பெருக்குவதன் மூலம் ஒரு குறைத்தல் சிக்கலை அதிகபட்ச சிக்கலாக மாற்றியுள்ளோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகையால் குறைப்பதற்காக 1 உடன் மீண்டும் பெருக்க வேண்டும் மேலும் குறைப்பதற்கான புறநிலை செயல்பாட்டு மதிப்பு 643 என்றும் அதனுடன் தொடர்புடைய அதிகபட்சத்திற்கு 643 என்றும் சொல்ல வேண்டும் எனவே ஒரு குறைத்தல் சிக்கலை அதிகபட்ச சிக்கலாக தீர்க்கும்போது நாம் ஒரு எதிர்மறை மதிப்பைப் பெறுவோம் இறுதியாக அதை நேர்மறையாக மாற்ற வேண்டும் எனவே உகந்த தீர்வு எக்ஸ் 1 23 எக்ஸ் 2 103 மற்றும் குறைத்தல் சிக்கலுக்கு புறநிலை செயல்பாடு 643 ஆகும் எனவே சிம்ப்ளக்ஸ் அட்டவணை குறைக்கும் சிக்கலுக்கு எவ்வாறு செயல்படுகிறது வகை கட்டுப்பாடுகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும்போது நமக்கு எதிர்மறை மந்தமான மாறிகள் இருக்கும் இது தீர்வுக்கான தொடக்க மாறிகள் ஆக முடியாது எனவே நாம் செயற்கை மாறிகளைச் சேர்க்கிறோம் செயற்கை மாறிகளைச் சேர்க்கும்போது இது M ஐ பெரிதாக்குவதற்கான மற்றும் M ஐக் குறைப்பதை உள்ளடக்கியது எனவே இந்த முறை பெரிய M முறை என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த சிக்கல்களைத் தீர்ப்பதில் நாம் பெரிய M ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே நம்மிடம் தடைகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும்போது நாம் செயற்கை மாறிகளைச் சேர்ப்போம் பெரும்பாலான குறைத்தல் சிக்கல்கள் தடைகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைப் பயன்படுத்தி குறைத்தல் சிக்கல்களைத் தீர்க்க இந்த பெரிய M முறையைப் பயன்படுத்துகிறோம் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையின் பிற அம்சங்கள் இப்போது அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம்